வணக்கம் கடந்த சொற்பொழிவில் பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்களைப் பற்றி பேசினோம் நாங்கள் 2 உடன் தொடங்கினோம் பிரான்ச் லைன் கப்லெர்ஸ் நாங்கள் உண்மையில் உள்ளமைவைக் கண்டோம் இங்கே கோடுகள் λ 4 இந்த பிரதான லைன் மற்றும் பிரான்ச்க் கோடுநாங்கள் என்ன பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்ற்கான S பரமீட்டர்ஸ்க்கள் எனவே இங்கிருந்து 4 போர்ட் நெட்வொர்க்கை 2 ஈவ் பயன்முறையில் சிதைப்பதன் மூலம் பகுப்பாய்வு செய்தோம் ஒற்றைப்படை பயன்முறை எக்ஸைடேஷன் சரி எனவே கூட பயன்முறை பகுப்பாய்விற்கு முதலில் சமமான பயன்முறையில் ABCD பரமீட்டர்ஸ்க்களைக் கண்டுபிடித்து பின்னர் ஒற்றைப்படை பயன்முறையின் ABCD பரமீட்டர்ஸ்க்கள் கண்டுபிடிப்போம் அதற்குப் பிறகு S பரமீட்டர்ஸ்க்களைக் கண்டுபிடிக்க சூப்பர் போசிஷன் கொள்கையைப் பயன்படுத்துங்கள் S பரமீட்டர்ஸ்க்களுக்கு ABCD பரமீட்டர்ஸ் மாற்றம் 0 ஐசோலேஷன்லுக்கு சமமாகS11தேவைப்படும் எல்லை நிபந்தனையை நாங்கள் பயன்படுத்தினோம் 0 க்கு சமம் மற்றும் 2 அவுட்புட் போர்ட்ங்களுக்கு அரை பவர்க்கு இது நிபந்தனை அந்த குறிப்பிட்ட நிலைக்கு இம்பெடன்ஸ் 35 35 Ω மற்றும் 50 Ω ஆக வெளிவந்திருப்பதைக் கண்டோம் பின்னர் x பேண்டில் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்தோம் பேண்ட்வித் என்பது சுமார் 10 சதவீதம் அல்லது அதற்கு மேற்பட் லைன்சை என்பதைக் கண்டோம் அதன்பிறகு FR4 சப்ஸ்டிரேட் அல்லது ஒரு கண்ணாடி எபோக்சி சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தி குறைந்த விலை வணிக பயன்பாடு உணர்தலைக் கண்டோம் மீண்டும் இங்கே பேண்ட்வித் சுமார் 10 ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது 11 சதவீதத்திற்கு எனவே இரண்டு பிரான்ச் யிலிருந்து 3 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்ற்குச் சென்றோம் 3 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்ற்கு பேண்ட்வித் 10 11 சதவீதத்திலிருந்து அதிகரிக்கும் என்பதை நாங்கள் கண்டோம் S11மற்றும் S41க்கு சுமார் 27 முதல் 28 சதவீதம்மைனஸ் 20 dBயை விட குறைவாக உள்ளது எனவே 3 பிரான்ச் கப்லெர்ஸ்ற்குப் பிறகு நாங்கள் 4 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்ற்கும் 4 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்ற்கும் சென்றோம் பேண்ட்வித் இப்போது 40 சதவீதம் முதல் 43 சதவீதம் வரை மிகப் பெரியதாக இருப்பதை நாங்கள் கண்டோம் எனினும் நாங்கள் ஒரு சிறிய சிக்கல் இருப்பதாகக் குறிப்பிட்டார் மற்றும் பிரச்சனை என்னவென்றால் இந்த இம்பெடன்ஸ் Za213 Ω இது மிக மிக உயர்ந்தது இது மிக மெல்லிய மைக்ரோஸ்டிரிப் கோட்டாக மாறுகிறது அதன் அகலம் இருக்கலாம் சப்ஸ்டிரேட் பரமீட்டர்ஸ்க்களைப் பொறுத்து 0 1 முதல் 0 2 மிமீ லைன்யில் இருக்க வேண்டும் எனவே இது இருந்தது கடைசி சொற்பொழிவில் விவரிக்கப்பட்டுள்ளது மிக உயர்ந்த இம்பெடன்ஸ் இந்த பிரச்சினை எவ்வாறு முடியும் என்பதை இன்று பார்ப்போம் தீர்க்கப்பட வேண்டும் எனவே இங்கே நீங்கள் Z s 50 Ωற்கு சமம் என்பதைக் காணலாம் மற்றும் பெரும்பாலான இலக்கியங்கள் உண்மையில் இந்த 50 Ω பற்றி பேசுகின்றன இருப்பினும் நாங்கள் என்ன செய்தோம் இந்த முழு விஷயத்தையும் Zs45 Ω மற்றும் அதற்கு சமமாகவடிவமைத்துள்ளோம் நாம்45Ω ற்கு சமமாகZsஎடுத்தபோது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இப்போது Za144 Ω மற்றும் Zb97 2 Ω ஆகும் மற்றும் இவை உணரக்கூடியவை எனவே அதைச் செய்த பிறகு நாங்கள் உருவகப்படுத்துதலைச் செய்தோம் எனவே இங்கே அதற்கான வடிவமைப்பு பல்வேறு பரமீட்டர்ஸ்க்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் காணலாம் தடிமன் காட்டப்பட்டுள்ளது பல்வேறு பரிமாணங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இது இட்டுக்கட்டப்பட்ட விஷயம் மற்றும் இவை இப்போது அளவிடப்பட்ட முடிவுகள் மீண்டும் புனையல் FR4 சப்ஸ்டிரேட்றில் செய்யப்பட்டது மற்றும் பார்ப்போம் என்ன வகையான பேண்ட்வித்யை நாங்கள் இங்கு பெறுகிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கை நீங்கள் பார்த்தால் 636 முதல் மிகப் பெரிய பேண்ட்வித்யை நாங்கள் பெறுகிறோம் 1215 மெகா ஹெர்ட்ஸ் 600 மெகா ஹெர்ட்ஸ் அல்லது அதற்கு மேல் உள்ள லைன்யைப் பற்றி நீங்கள் சொல்லலாம் இது அதை விட அதிகம் 500 மெகா ஹெர்ட்ஸ் பேண்ட்வித் எனவே இந்த பேண்ட்வித் முந்தைய 4 பிரான்ச்க் கப்ளர் கோட்டைக் காட்டிலும் மிகப் பெரியது வேறு சில விஷயங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இங்கே நீங்கள் மொத்த அளவைக் காணலாம் இந்த திசை ஒப்பீட்டளவில் பெரியது இந்த பரிமாணம் λ 4 என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இங்கே அது λ 4 ஆகும் மற்றொரு λ 4 மற்றொரு λ 4 எனவே மொத்த நீளம் இப்போது 3λ 4 ஆக மாறுகிறது எனவே ஒட்டுமொத்த அளவு அதிகரிக்கிறது இருப்பினும் நாங்கள் செய்த சில எளிய விஷயங்களையும் நீங்கள் செய்யலாம் அதற்கு பதிலாக இந்த நீளத்தை ஒரு நேர் கோட்டாகப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த முழு விஷயத்தையும் u வடிவ வடிவத்தில் சரி எனவே அது போன்ற ஒன்று எனவே நீங்கள் இங்கே u வடிவம் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தினால் இதுவும் இருக்கலாம் இங்கே ஒரு தலைகீழ் u வடிவம் போல பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இந்த லைன்கள் அனைத்தையும் செய்ய முடியும் எனவே பின்னர் என்ன செய்யும் நடக்கும் இந்த திசையில் முழு பரிமாணத்தையும் குறைக்க முடியும் சரி எனவே நீங்கள் அதை சொல்லலாம் அதற்கு பதிலாக இப்போது இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் நான் இந்த திசையில் சென்றால் கீழே கீழும் கீழும் கீழே எனவே u பகுதியைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒட்டுமொத்தமாக குறைக்க முடியும் என்று நாம் கூறலாம் இந்த குறிப்பிட்ட கப்லெர்ஸ்ன் நீளம் எனவே இங்கே மற்றொரு வடிவமைப்பு உள்ளது அங்கு நாங்கள் உண்மையில் ஒரு சிறிய இரண்டு பிரான்ச்யை வடிவமைத்தோம் முன்பு கிடைமட்ட கோட்டாக காட்டப்பட்ட அந்த நான்கு பிரான்ச்களும் இங்கே உள்ளன என்று உங்களுக்குச் சொல்லுங்கள் அவை ரிங் வடிவத்தில் காட்டப்படுகின்றன எனவே இங்கே இந்த பரிமாணம் λ 4 இதுவும் λ 4 ஆகும் வெறும் ஒரு சிறிய 2 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்களை நாங்கள் விரும்பும் இடத்தில் ஒரு தேவை இருந்தது என்று உங்களுக்குச் சொல்லுங்கள் ஆனால் தேவையான வடிவம் ஒரு வட்ட வடிவம் எனவே இங்கே இது ஒரு சதுர சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தினாலும் இது சோதனைக்கு மட்டுமே ஆனால் இறுதியில் முழு விஷயமும் உண்மையில் இங்கிருந்து வெட்டு பேசப்படும் எனவே இது இங்கே வட்ட வடிவம் மற்றும் அது கச்சிதமான செய்ய நாம் εr மிக அதிக மதிப்பு பயன்படுத்தி வருவதாகபற்றி இது 10 எனவே εrஇன் பெரிய மதிப்பைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் அளவு குறைக்கப்படுகிறது நிச்சயமாக நீங்கள் மேலும் செய்யலாம் இதுபோன்று λ 4 செல்வதற்கு பதிலாக குறைப்பு செய்யுங்கள்நீங்கள் இங்கே செல்லலாம் பின்னர் இங்கே செல்லுங்கள் இப்படி செல்லுங்கள் எனவே இந்த வளைந்த கோட்டிற்கு பதிலாக நீங்கள் எப்போதும் u வடிவ லைன்யைப் பயன்படுத்தலாம் அந்த அளவு இருக்க முடியும் மேலும் குறைக்கப்பட்டது எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் λ 4 கோடுகள் வட்டவடிவத்தில் வளைந்திருப்பதைக் காணலாம் வளைய வடிவம் மற்றும் பெறப்பட்ட பேண்ட்வித் 80 மெகா ஹெர்ட்ஸ் லைன்யில் உள்ளது தேவையான பேண்ட்வித் இந்த குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு 50 மெகா ஹெர்ட்ஸ் மட்டுமே இருந்தது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இது என்றால் இன்புட் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது ஒரு நேரடி இணைக்கப்பட்ட போர்ட்ம் என்று நீங்கள் கூறலாம் இது இணைந்த போர்ட்ம் மற்றும் இது ஐசோலேடெட் போர்ட்ம் எனவே இங்கிருந்து இங்கிருந்து இங்கிருந்து இங்கிருந்து செல்லும் பவர் இது ஒப்பீட்டளவில் இருப்பதைக் காணலாம் கான்ஸ்டன்ட் இது ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் மற்றும் இது S41 க்குஒத்த மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே மட்டும் ஒரு வளைவு இங்கே காட்டப்பட்டுள்ளது இப்போது நாம் மற்றொரு உள்ளமைவுக்குச் செல்வோம் இது உண்மையில் ஒரு ஹைபிரிட் கப்லெர்ஸ் என அழைக்கப்படுகிறது கொடுக்கப்பட்ட மற்றொரு பெயர் உள்ளது இது ராட் ரேஸ் சரி என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த ராட் ரேஸ் சிறப்பு இந்த முழு விஷயத்தையும் சம பவர் டிவைடர்க்கு நாங்கள் வடிவமைத்தபோது மட்டுமே வழங்கப்பட்ட பெயர் எனவே அது ஏன் ஒரு ஹைபிரிட் கப்லெர்ஸ் என்று அழைக்கப்படுகிறதா இரண்டு பிரான்ச் அல்லது 3 பிரான்ச் அல்லது நான்கு பிரான்ச் கப்ளர்கள்களின் விஷயத்தில் இப்போது நினைவு கூருங்கள் 2 அவுட்புட்களுக்கு 90 டிகிரி பேஸ் வேறுபாடு இருப்பதைக் கண்டோம் ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட போர்ட்த்தில் நீங்கள் ஒரு இன்புட்டைக் கொடுக்கும்போது நாங்கள் சொல்லலாம் போர்ட் 1 பின்னர் அவுட்புட் போர்ட் 2 மற்றும் போர்ட் 4 என்று சொல்லலாம் ஆனால் அவை இப்போது ஒரு கட்டத்தில் உள்ளன 180 டிகிரி வித்தியாசம் போர்ட் 3 இல் இன்புட்டைக் கொடுக்கும்போது போர்ட் 2 மற்றும் போர்ட் 4 இல் உள்ள அவுட்புட் ஒரே கட்டங்களில் இருக்கும் எனவே அது என்ன அது உண்மையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே முதலில் ஒரு எளிய விஷயத்துடன் செல்லலாம் அதனால் போர்ட் 1 இங்கே போர்ட் 2 போர்ட் 3 போர்ட் 4 எனவே இந்த நீளம் λ 4 இது λ 4 இது λ 4 மற்றும் இது 3 λ 4 சரி எனவே 2 பிரான்ச்களின் இணைப்போடு ஒப்பிட வேண்டாம்2 பிரான்ச் கப்லெர்ஸ்கள் எல்லாவற்றையும் λ 4 இங்கே வித்தியாசம் இந்த பிரான்ச் நீளம் 3 λ 4 ஆகும் இப்போது பொதுவான வழக்கு என்னவென்றால் இந்த Yaமற்றும் Ya இந்த 2 ஒரே மாதிரியானவை மற்றும் Ybமற்றும் Ybஆகியவை இங்கு ஒரே மாதிரியாக இருக்கின்றன இப்போது ஆனால் ஒரு சிறப்பு வழக்குக்கு நான் விரும்புகிறேன் அரை பவர் கோயிங் இங்கே நடக்கிறது அல்லது அரை பவர் கோயிங் ya என்று சிறப்பு வழக்கில் இங்கே செல்லும் குறிப்பிடஉண்மையில் yb சமமாக ஆகிறது ஆனால் இதைப் பகுப்பாய்வு செய்வது எப்படி என்பதை ஒவ்வொன்றாகக் காண்போம் குறிப்பிட்ட விஷயம் மற்றும் கருத்து என்ன பகுப்பாய்வைப் பொருத்தவரை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு லைன் இருப்பதை நீங்கள் காணலாம் சிம்மெட்ரி எனவே இந்த லைன் யுடன் நீங்கள் அதை இடது பக்கமாக அல்லது வலது பக்கத்தில் எடுத்துக்கொள்வதைக் காணலாம் சிம்மெட்ரி எனவே இதன் பகுப்பாய்வு நாம் இங்கிருந்து தொடங்கினால் சொல்லலாம் எனவே நீங்கள் அதை சொல்லலாம் ஒரு போர்ட் 1 எனவே இங்கிருந்து இந்த நீளம் இப்போது 3 λ 8 ஆக இருக்கும் பின்னர் ஒரு பரிமாற்றம் இருக்கும் லைன் மற்றும் இது போர்ட் 2 மற்றும் போர்ட் 2 இல் λ 8 லைன் இருக்கும் எனவே நீங்கள் பகுப்பாய்வு செய்யும்போது இது 2 பிரான்ச் கப்லெர்ஸ்ற்கு சமமாக இருக்காது ஆனால் அது ஒத்ததாக இருக்கும் 2 பிரான்ச் கப்லெர்ஸ்ன் விஷயத்தில் இந்த 2 பிரான்ச்களும் λ 8 மற்றும் λ 8 ஆகிய அதே நீளங்களைக் கொண்டுள்ளன ஆனால் ஹைபிரிட் கப்ளர் விஷயத்தில் அல்லது ராட் ரேஸ் இந்த பிரான்ச் இப்போது λ 8 ஆகவும் இங்கே இந்த பிரான்ச் 3 λ 8 ஆகவும் உள்ளது எனவே அது பற்றி தான் இப்போது நாங்கள் அதையே செய்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட நெட்வொர்க்கிற்கு சமமான பயன்முறை பகுப்பாய்வு மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை பகுப்பாய்வு ஆகியவற்றைக் கண்டறியவும் ABCD பரமீட்டர்ஸ்வை ABCD பரமீட்டர்ஸ் களிலிருந்து S பரமீட்டர்ஸ்வைக் கண்டுபிடித்து பின்னர் வைக்கவும் ஒரு போர்ட் 1 பொருந்த வேண்டும் மற்றும் S110 க்கு சமமாக இருக்க வேண்டும்என்று நாங்கள் விரும்பும் எல்லை நிபந்தனை அரை பவர் இங்கே செல்கிறது மற்றும் அரை பவர் இங்கே செல்கிறது என்ற நிபந்தனையை வைத்து நாம் பெறுகிறோம் கேரக்டரிஸ்டிக் இம்பெடன்ஸ் 70 7 Ωற்கு சமமாக இருக்கும் ஆனால் இப்போது ஒட்டுமொத்தமாக பார்ப்போம் இப்போது கருத்து எனவே போர்ட் 1 இல் இன்புட்டைக் கொடுக்கும்போது இங்கே இது 90 டிகிரி பேஸ் டிலே காண்கிறது எனவே இது மைனஸ் 90 டிகிரி யாக இருக்கும் எனவே இப்போது இங்கிருந்து இது 3 λ 4 ஆகும் எனவே பேஸ் டிலே 270 ஆகும் பின்னர் மற்றொரு 90 360 டிகிரி ஆகும் 0 க்கு சமம் பின்னர் 90 டிகிரி எனவே இங்கிருந்து செல்லும் பாதை 90 டிகிரி டிலே தைக் காண்கிறது இங்கிருந்து செல்லும் பாதை 90 டிகிரி டிலே காண்கிறதுஎனவே இந்த பாதை மற்றும் இந்த பாதை அவை சேர்க்கப்பட்டு கட்டமாக இருக்கும் வித்தியாசம் மைனஸ் 90 டிகிரியாக இருக்கும் எனவே இங்கிருந்து இங்கிருந்து பேஸ் டிலே என்ன மைனஸ் 270இங்கிருந்து இங்கிருந்து இங்கிருந்து இதுவும் மைனஸ் 270 டிகிரி அதாவது நிகரமானது பிளஸ் 90 டிகிரி ஆகும் பட்டம் இப்போது இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே இங்கிருந்து இங்கிருந்து பேஸ் டிலே 180 டிகிரி ஆகும் பட்டம் இங்கிருந்து இங்கே பேஸ் டிலே 360 டிகிரி ஆகும் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் ரத்து செய்வார்கள் அதனால்அதாவது போர்ட் 1 இல் இன்புட்டைக் கொடுத்தால் எந்த அவுட்புட் போர்ட் 3 க்குச் செல்லாது பின்னர் அரை பவர் செல்லும் நாங்கள் yb எடுத்து ஏனெனில் இங்கே அரை பவர் கோயிங் இங்கே செல்கிறதுya சமமாகஅல்லது ZaZb சமமாக எனவே நாம் இந்த S மேட்ரிக்ஸின் முதல் லைன்யை முடிக்க முதலில் முயற்சிக்கவும் எனவே S11என்றால் என்ன S11என்பது 0 க்கு சமம் என்றுசொல்வோம் S21என்றால்என்ன இங்கே நினைவில் கொள்ளுங்கள் இந்த மைனஸ் j வெளியே எழுதப்பட்டுள்ளது எனவே 1 பை ஸ்கொயர் ரூட் 2 ஆக இருக்கும் அரை பவர் மைனஸ் j உடன் தொடர்புடையது மைனஸ் 90 டிகிரி பேஸ் வேறுபாட்டை இங்கே காட்டுகிறது பின்னர் போர்ட் 1 முதல் போர்ட் 3 வரை 0 உள்ளதுபோர்ட் 1 முதல் போர்ட் 4 வரை பேஸ் டிலே மைனஸ் 270 டிகிரி ஆகும் சரி எனவே ஏற்கனவே மைனஸ் j வெளியே உள்ளது எனவே இங்கே மற்றொரு மைனஸ் j இருக்கும் எனவே நீங்கள் இருந்தால் 2 ஐ பெருக்கினால் அது சதுர ரூட் 2 ஆல் பிளஸ் j ஆகிறது மற்றும் மைனஸ் 270 பிளஸ் 90 டிகிரி சமம் இப்போது வேறு வழியைச் செய்வோம் போர்ட் 3 இல் இன்புட்டைக் கொடுத்தால் என்னவென்று பார்ப்போம் நடந்தது இப்போது போர்ட் 1 க்கு நாம் பார்த்தது போர்ட் 3 ஒரு ஐசோலேட் போர்ட்ம் எந்த பவர்யும் செல்லவில்லை இது எனவே இப்போது போர்ட் 3 இல் இன்புட்டைக் கொடுக்கும்போது எனவே என்ன நடந்தது என்று போர்ட் 2 ஐப் பார்ப்போம் எனவே இந்த டிலே மைனஸ் 90 டிகிரி இங்கிருந்து 90 270 360 டிகிரி இது 0 மற்றும் பின்னர் 90 டிகிரி ஆகும் எனவேஅதாவது இந்த பாதையும் இந்த பாதையும் சேர்க்கப்படும் மேலும் பேஸ் டிலே மைனஸ் ஆகும் 90 டிகிரி எனவே இங்கிருந்து இது மைனஸ் 90 டிகிரி மற்றும் இங்கே இது மைனஸ் 90 டிகிரி ஆகும் எனவே அவர்கள் சேர்க்கும் எனவே போர்ட் 3 இல் இன்புட்டைக் கொடுக்கும்போது இந்த 2 அவுட்புட்களும் இப்போது ஒரே மாதிரியாக இருக்கின்றன கட்டம் மற்றும் பேஸ் டிலே மைனஸ் 90 மற்றும் மைனஸ் 90 மற்றும் போர்ட் 1 இல் இங்கே என்ன நடக்கும் சரி இது 180 டிகிரி இது 360 டிகிரி எனவே நிகர அவுட்புட் இங்கே 0 ஆக இருக்கும் எனவே இப்போது சிந்தியுங்கள் ஒரு பயன்பாட்டைப் பற்றி போர்ட் 1 மற்றும் போர்ட் 3 இரண்டிலும் இன்புட்டைக் கொடுத்தால் என்ன நடக்கும் எனவே போர்ட் 1 அவுட்புட் இங்கு மைனஸ் 90 ஆக இருக்கும் ஆனால் போர்ட் 3 காரணமாக அது இருக்கும் மைனஸ் 90 எனவேஅதாவது இந்த 2 போர்ட்ங்களில் சிலவற்றை இந்த இடத்தில் பெறுவோம் ஆனால் போர்ட் 1 காரணமாக இது 270 டிகிரி யில் உள்ளது ஆனால் இது மைனஸ் 90 டிகிரி யில் உள்ளதுஅதாவது 4 இல் அவுட்புட் இந்த 2 போர்ட்த்தின் வித்தியாசமாக இருக்கும் எனவே உண்மையில் இந்த ஹைபிரிட் கப்லெர்ஸ் அதுதான் அனைத்து பற்றிநாம் இங்கே ஒரு இன்புட்டைக் கொடுத்தால் 2 அவுட்புட்கள் பேஸ்ற்கு வெளியே உள்ளன இதில் இன்புட் கொடுத்தால் போர்ட் 2 அவுட்புட்கள் ஒரே கட்டத்தில் உள்ளன இங்குள்ள இரண்டு போர்ட்ங்களிலும் இன்புட்டைக் கொடுத்தால் 2 அவுட்புட்கள் இந்த 2 இன்புட்டின் கூட்டுத்தொகை மற்றும் வித்தியாசமாக இருக்கும் மீதமுள்ளவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்ற விஷயங்களுக்கான சிம்மெட்ரிமை மற்றும் S மேட்ரிக்ஸை நீங்களே உருவாக்குங்கள் எனவே போர்ட்ங்கள் என்றால் சுருக்கமாகக் கூறுங்கள் 1 மற்றும் 3 ஆகியவை இன்புட்டு போர்ட்ங்களாகப் பயன்படுத்தப்படுகின்றன பின்னர் போர்ட் 2 தொகையைத் தரும் மற்றும் போர்ட் 4 ஒரு வித்தியாசத்தைக் கொடுக்கும் இந்த 2 இன்புட்கள் எனவே இப்போது இதன் வடிவமைப்பு மற்றும் பகுப்பாய்வைப் பார்ப்போம் எனவே ராட் ரேஸ் மீண்டும் X இல் வடிவமைக்கப்பட்டுள்ளது பேண்ட் எனவே ஒரு நல்ல ஒப்பீடு இருக்கும் எனவே முன்பு நாங்கள் 2 பிரான்ச் கப்லெர்ஸ்களை வடிவமைத்தோம் இப்போது 9 3 ஜிகாஹெர்ட்ஸ் அதே சப்ஸ்டிரேட்றின் அதே ப்ரிக்யூவென்ஸிணில் ராட் ரேஸ்த்தின் வடிவமைப்பைப் பார்ப்போம் இங்கே கையகப்படுத்தப்பட்டுள்ளது எனவே இப்போது இங்கே புளொட் திட்டத்தைப் பார்ப்போம் எனவே எப்போது 3 வெவ்வேறு பார்க்க முடியும் இங்கே புளொட் திட்டங்கள் இது S13 S24 உடன்ஒத்த புளொட் S13 S24விருப்பத்தை நீங்கள் காணலாம் ஒரே மாதிரியாக இருங்கள் அவை சரியாகவே இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த லைன் மைனஸ் 25 dBல் வரையப்படுகிறது மைனஸ் 25 dBக்கு பெறப்பட்ட பேண்ட்வித் இருந்து நிச்சயமாக 8 5 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை நாங்கள் மைனஸ் 20 dBயைத் தேர்வுசெய்தால் பேண்ட்வித் மிகப் பெரியதாக இருக்கும் ஆனால் நாம் தனிப்பட்ட விஷயத்திற்காக பேண்ட்வித்யை வரையறுப்பது அல்ல ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்க வேண்டும் மற்ற அனைத்து செயல்திறன் பரமீட்டர்ஸ்வுக்கும் பேண்ட்வித் எனவே பவர் பிரிக்கப்பட்ட அவுட்புட்டைப் பார்ப்போம் 2 போர்ட்ங்கள் ஒரு பதில் இதுபோன்ற மற்ற பதில்கள் இங்கே போவதைப் போல நீங்கள் காணலாம் முக்கியமாக இது ஒரு பாதை மற்ற பாதையை விட நீளமாக இருப்பதால் தான் எனவே நீங்கள் பார்த்தால் இங்கிருந்து இது ஒரு பாதை இந்த குறிப்பிட்ட பாதைக்குச் செல்லும் நீண்ட பாதை இதுதான் இங்கே பக்கம் எனவே அதனால்தான் இது 90 டிகிரி பேஸ் டிலே திறம்பட இது 180 டிகிரி ஆகும் எனவே வெவ்வேறு பாதை நீளம் இருப்பதால் ஒரு பதில் எதிர் திசையில் உள்ளது பிற பதில் ஆனால் இன்னும் 9 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை பார்த்தால் 2 க்கு இடையிலான வித்தியாசம் மிகச் சிறியது மற்றும் இங்கே இது S11மற்றும் S33 ஐக் காட்டுகிறதுநீங்கள் மைனஸ் 20 dBக்கும் குறைவாக இருப்பதைக் காணலாம் பெறப்பட்ட பேண்ட்வித் 8 5 முதல் 10 GHz வரை சரி எனவே உண்மையில் உங்களுக்குச் சொல்லவே பேசுவது பொது ராட் ரேஸ் ஒரு பெரிய பேண்ட்வித் மற்றும் 2 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்களைக் கொண்டுள்ளது இருப்பினும் இந்த பேண்ட்வித் உள்ளது 3 பிரான்ச் லைன் கப்ளர் அல்லது 4 பிரான்ச் லைன் கப்ளருடன் ஒப்பிடும்போது இன்னும் சிறியது எனவே உண்மையில் பிராட்பேண்ட் ராட் ரேஸ் ஒரு நல்ல ஆராய்ச்சி தலைப்பு எனவே கேட்போரை நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சொந்த தேடல் செய்யலாம் உண்மையில் உங்களுக்கு ஒரு குறிப்பைக் கொடுக்கவும் 4 போர்ட்டைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக காகிதங்கள் உள்ளன இது 5 போர்ட்ங்களைப் பயன்படுத்துகிறது போர்ட்ங்களில் ஒன்று பொருந்திய லோடுக்கு நிறுத்தப்படும் மேலும் அது பெரியதாக பேண்ட்வித் உருவாகிறது இந்த 3 λ 4 பிரிவை மாற்றுவதில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது மற்றொரு கருத்து ஒரு λ 4 இணைந்த லைன் பிரிவின் மூலம் சரி எனவே நீங்கள் சொந்தமாக ஒரு ஆராய்ச்சி செய்கிறீர்கள் ஆனால் இது பகுதி பரந்த அளவில் திறந்திருக்கும் எனவே நீங்கள் இன்னும் சில புதுமையான வடிவமைப்பைப் பற்றி சிந்திக்கலாம் இது வழிவகுக்கும் பெரிய பேண்ட்வித் எனவே பிரான்ச் லைன் கப்ளர் மற்றும் ராட் ரேஸ் கப்ளரின் விரைவான ஒப்பீடு எனவே இங்கே 2 பிரான்ச் 3 பிரான்ச் 4 பிரான்ச் மற்றும் 4 பிரான்ச்யில் இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகளை எடுத்துள்ளோம் சீரிஸ் இம்பெடன்ஸ் 50 Ω மற்றும் மற்றொன்று 45 Ω ஆகும் நீங்கள் இரண்டு பார்க்க முடியும் பேண்ட்வித்கள் இங்கே வரையறுக்கப்பட்டுள்ளன ஒரு பேண்ட்வித் S11 க்குமைனஸ் 20 dB ஐ விட குறைவாக உள்ளது மற்றொன்று பேண்ட்வித் மைனஸ் 20 dBயை விடS41குறைவாகஐசோலேஷன் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே பேண்ட்வித் இங்கிருந்து இங்கிருந்து அதிகரிக்கிறது மற்றும் பேண்ட்வித் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் இங்கே இருந்து இங்கே ராட் ரேஸ் ஒப்பீடு இந்த நிகழ்வுகளுடன் செய்யப்படக்கூடாது அது இருக்க வேண்டும் 2 பிரான்ச்க் கோடுடன் ஒப்பிடும்போது அல்லது மொத்த அளவு காரணமாக 3 பிரான்ச்க் கோட்டுக்கு இடையில் சொல்லலாம் எனவே இந்த பேண்ட்வித் இரண்டு பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்களை விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காணலாம் பார்ப்போம் ராட் ரேஸ்த்தின் வெவ்வேறு பயன்பாடுகள் மற்றும் நான் விரும்பும் பயன்பாடு ஒன்று குறிப்பு ஒரு மோனோ புல்ஸ் காம்பரதோர் உண்மையில் ஒரு மோனோ புல்ஸ் காம்பரதோர் என்றால் நான் ஒவ்வொன்றாகச் செல்வேன் முதலில் சிந்தியுங்கள் எங்களிடம் இரண்டு ஆண்டெனாக்கள் உள்ளனஆண்டெனா A மற்றும் ஆண்டெனா B மற்றும் அவை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சுட்டிக்காட்டுகின்றன திசை மற்றும் ஒரு இலக்கைக் கண்காணிக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த ஆண்டெனாக்கள் மூலம் நாங்கள் உண்மையில் அதே சிக்னல்யை அனுப்புகிறோம் அது அங்கு செல்கிறது மற்றும் இலக்கிலிருந்து சிக்னல் மீண்டும் ரெப்லக்டெட்கிறது இப்போது அது என்ன செய்கிறது என்பதை ரெப்லக்டெட் நாம் உண்மையில் இந்த 2 ஆண்டெனா மற்றும் இந்த 2 வழியாக வருகிறோம் ஆண்டெனாக்கள் தொகை மற்றும் வேறுபாடு நெட்வொர்க்கிற்கு வருகின்றன மேலும் ஒன்று தொகையை இன்னொருவருக்குக் கொடுக்கும் வித்தியாசத்தை சரி தருகிறது எனவே இந்த வழியில் நாம் ஒற்றை ப்லேன்த்தில் பொருளைக் கண்காணிக்க முடியும் ஆனால் நீங்கள் விரும்பினால் பொருளை 2 ப்லேன்ங்களில் கண்காணிக்க அதாவது இந்த திசையிலும் இதைக் கண்காணிக்க விரும்புகிறீர்கள் திசை இந்த திசையை அசிமுத் ப்லேன் என்றும் இந்த திசை எலிவேஷன் ப்லேன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு உண்மையில் 4 ஒத்த ஆண்டெனாக்கள் தேவை எனவே இங்கே என்ன செய்யப்படுகிறது பார்க்கலாம் எனவே ஆண்டெனா A ஆண்டெனா B எங்களிடம் ஒரு தொகை மற்றும் வேறுபாடு நெட்வொர்க் உள்ளது எங்களுக்கு உள்ளது மூடப்பட்ட ராட் ரேஸ் எனவே ராட் ரேஸ் தொகை மற்றும் வேறுபாடு வலையமைப்பை உருவாக்குகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதனால் ஒரு ராட் ரேஸ் ஒற்றை ப்லேன் கண்காணிப்பின் வேலையைச் செய்யும் இப்போது இங்கே நமக்கு உண்மையில் 4 வெவ்வேறு ராட் ரேஸ் தேவை ஏன் என்று பார்ப்போம் எனவே இங்கே ஒரு ராட் ரேஸ் A B மற்றும் A B ஐக் கொடுக்கும் இப்போது நமக்கு வேறு இரண்டு உள்ளன ஆண்டெனாக்கள் C மற்றும் D எனவே மற்றொரு ராட் ரேஸ் C D மற்றும் C D ஆகியவற்றைக் கொடுக்கும் இப்போது இந்த 2 சிக்னல்கள் மற்றொரு ராட் ரேஸ்த்திற்கு செல்லும் பிறகு நமக்கு என்ன கிடைக்கும் A B C D இங்கே எனவே இது எங்களுக்கு கூட்டுத்தொகையை அளிக்கிறது மேலும் இங்கே A பிளஸ் B மைனஸ் இது அசிமுத் வித்தியாசம்தை தருகிறது இங்கே இந்த 2 இன் 2 வித்தியாசத்தின் வித்தியாசம் இது நமக்கு அளிக்கிறது எலிவேஷன் வேறுபாடு மற்றும் இது பொருந்தாத லோடுகளில் நிறுத்தப்படுகிறது நிச்சயமாக ராட் ரேஸ் கப்ளரைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக ஒருவர் மற்ற விஷயங்களைப் பயன்படுத்தலாம் மேலும் ஒருவர் பிரான்ச் லைன் 9 0 டிகிரி டிலே துடன் கப்ளர்யைப் பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக இது மிகவும் விரும்பத்தக்கது அல்லஒருவர் வேவ் கைடுயைப் பயன்படுத்தலாம் மேஜிக் டீ ஆனால் பொதுவாக அளவு மிகப் பெரியது மற்றும் ராட் ரேஸ் இருக்கக்கூடிய இடங்களில் இவை மிகப் பெரியவை ஒரு சப்ஸ்டிரேட்றில் அச்சிடப்பட்டுள்ளது எனவே இப்போது உண்மையில் என்ன இருக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் இப்போது ஒவ்வொன்றாக செல்வோம் எனவே அந்த 4 ஆண்டெனாக்கள் இங்கே கதிர்வீச்சு அல்லது பெறுதல் என்று நீங்கள் கூறலாம் எனவே இங்கே 1 2 3 4 நிச்சயமாக இது இங்கே ஹார்ன் ஆண்டெனாவைக் காட்டுகிறதுஇருப்பினும் பயன்படுத்தி முடிவுகளைக் காண்பிப்பேன் மைக்ரோஸ்ட்ரிப் ஆண்டெனா மற்றும் இவை அடிப்படையில் ராட் ரேஸ் கப்ளர்கள் ஆகும் ஆனால் அவை ஒன்றாக இருக்கட்டும் முதலில் கருத்துக் கண்ணோட்டத்தைப் பாருங்கள் எனவே இந்த ஆண்டெனாக்களில் இந்த A B C D 4 என்று சொல்வோம் சிக்னல்யை கடத்துகின்றன பின்னர் அந்த சிக்னல் மீண்டும் ரெப்லக்டெட்கிறது அதனால்அஸிமுத் வேறுபாடு என்றால் எலிவேஷன் வேறுபாடு இரண்டும் 0 ஆகும் அதாவது மையத்தில் இலக்கு சரியானது இப்போது என்றால் அஸிமுத் வேறுபாடு 0 அல்ல எலிவேஷன் வேறுபாடு 0 எனவேஅதாவது இலக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது எலிவேஷன் ஆனால் அது அசிமுத் திசையில் சீரமைக்கப்படவில்லை எனவே அந்த இலக்கு மாற்றப்படுவதை நீங்கள் காணலாம் இங்கே எலிவேஷன் வேறுபாடு 0 இல்லையென்றால் இலக்கு எலிவேஷன் திசையில் சீரமைக்கப்படவில்லை அவை 0 க்கு சமமாக இல்லை பின்னர் இலக்கு சீரமைக்கப்படவில்லை எனவே என்ன நடக்கும் அடிப்படையில் இது குறிப்பிட்ட அவுட்புட் சர்வோ கன்ட்ரோலருக்குச் செல்கிறது பின்னர் சர்வோ கன்ட்ரோலர் அதன்படி நகரும் இலக்கை சரியாகக் கண்காணிக்க அசிமுத் அல்லது எலிவேஷன் திசை எனவே இப்போது இது எப்படி என்று பார்ப்போம் விஷயம் அடையப்பட்டுள்ளது எனவே இங்கே நீங்கள் காணக்கூடிய 4 ராட் ரேஸ்ங்கள் இங்கே எனவே உங்களுக்கு ஒரு யோசனை கொஞ்சம் கொடுக்க இங்கே எனவே அந்த ஆண்டெனா A B C D ஆனது ஆண்டெனாவின் அவுட்புட்களை இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இங்கே இந்த 2 போர்ட்டில் இன்புட்டை எடுத்துக் கொண்டால் இது மொத்த போர்ட்மாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் வேறுபாடு போர்ட் எனவே இங்கிருந்து இந்த 2 இன்புட்களுக்கு இது கூட்டுத் போர்ட் மாகவும் பின்னர் இங்கிருந்து இருக்கும் நீங்கள் இங்கே தொகையை உருவாக்கலாம் மற்றும் இங்குள்ள வித்தியாசம் மற்றும் இதேபோல் இங்கே உள்ளது பொருந்திய லோடுக்கு வைக்கவும் இங்கே இது வித்தியாசம் எனவே இது 8 போர்ட் திற்கான S மேட்ரிக்ஸ் ஆகும் ஏனெனில் 4 இன்புட்டு போர்ட்ங்கள் மற்றும் 4 அவுட்புட் போர்ட்ங்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட உள்ளமைவுக்கான உருவகப்படுத்தப்பட்ட முடிவுகள் இவை எனவே நாங்கள் பெற்றோம் 1 5 க்கும் குறைவான VSWR பேண்ட்வித் சுமார் 21 சதவீதம் இப்போது ஐசோலேஷன் மிகவும் முக்கியமானது இந்த போர்ட் களுக்கு இடையில் எனவே தனிமை என்பது கூட்டுத்தொகைக்கு இடையேயான வேறுபாடுகளுக்கு இடையில் இருப்பதைக் காணலாம் 20 dB ஐ விட இது வேறுபாட்டிற்கான வேறுபாடு 40 dB ஐ விட அதிகமாகும் எனவே நாங்கள் சோதனையையும் செய்துள்ளோம் எனவே நீங்கள் புனையப்பட்ட ராட் ரேஸ்த்தைக் காணலாம் நீங்கள் பார்க்கலாம் இங்கே பரிமாணம் இது 101 மிமீ மற்றும் 38 மிமீ ஆகும் எனவே ஒரு சிறிய முரண்பாடு இருந்தது அளவிடப்பட்ட முடிவுகள் மற்றும் உருவகப்படுத்தப்பட்ட முடிவுகள் சரி ஆனால் இன்னும் முடிவுகள் நல்ல பேண்ட்வித்தான் 19 5 சதவீத லைன்யில் எனவே தனிமை நீங்கள் இதை விட 18 dBக்கு அதிகமாக முழு பேண்ட்வித் இருப்பதைக் காணலாம் எனவே இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கபுல்ட் அரே பிளானர் மோனோபல்ஸ் ஆண்டெனாவை இங்கே காட்டுகிறது எனவே நான் மைக்ரோஸ்ட்ரிப் பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை இன்னும் விரிவாக விவாதிக்க உள்ளோம் ஆனால் இங்கே கருத்துக் காட்சியைப் பாருங்கள் எனவே இங்கே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் குறிப்பிட்ட நிலை பவர் டிவைடர் நெட்வொர்க்குடன் ஃபீட் பேட்ச்கள் இவை இவை பாரஸிட்டிக் பேட்ச்கள் அல்லது அவற்றை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கபுல்ட் பேட்ச்கள் என்றும் அழைக்கிறோம் எனவே ஒரு உள்ளது இந்த விஷயங்களுக்கு ஊட்ட நெட்வொர்க் இல்லை இப்போது இங்கே முழு அரேயும் ஒரு பக்கத்தில் உள்ளது மேலே உள்ள தரையில் உள்ள ப்லேன் மற்றும் ரேட்ரேஸ் ஹைப்ரிட் பவர் டிவைடர் நெட்வொர்க் உண்மையில் இங்கே தரை ப்லேன்த்தின் மறுபக்கத்தில் பேசுகிறார் எனவே இங்குள்ள ரேட்ரேஸ் ஹைபிரிட் மானது இங்கே நீங்கள் காண்பது இதுதான் என்று காட்டப்பட்டுள்ளது அது அச்சிடப்பட்டுள்ளது மறுபுறம் இங்கே நாம் பெற்ற முடிவுகள் என்னவென்று பார்ப்போம் பேண்ட்வித்யை நீங்கள் காணலாம் இங்கே பெறப்பட்டவை 21 சதவிகிதம் VSWR 2 க்கும் குறைவாக இருந்தால் நல் டெப்த் என்ன என்பது குறுகிய காலத்தில் தெளிவாக இருக்கும் மற்ற முடிவை நான் உங்களுக்குக் காண்பிக்கும் போது எனவே இந்த குறிப்பிட்ட ஆண்டெனா அரே க்கான ஆதாயம் அரேயில் உள்ளது of 24 dB எனவே நாங்கள் முதலில் அந்த வடிவமைப்பைச் செய்துள்ளோம் அதன் பிறகு இந்த அரே புனையப்பட்டது எனவே இவை வெவ்வேறு ஸ்னாப்ஷாட்கள் இது பின்புற அடுக்கு இது அடுக்குக்கும் இடையில் உள்ளது இது மேல் அடுக்கு ஆகும் இது இங்கே பாரஸிட்டிக் பேட்ச்கள் காட்டுகிறது எனவே நீங்கள் அனைத்தையும் பார்க்கலாம் முடிவுகள் இங்கே எனவே அளவிடப்பட்ட முடிவுகள் உச்ச ஆதாயம் 24 3 dB ஆக இருப்பதைக் காண்போம்வடிவமைப்பு 24 6 ஆக இருந்தது இது மிகவும் நெருக்கமாக உள்ளது S11 க்குநாங்கள் வடிவமைத்த ஒரு சிறிய சிக்கல் தவிர பேண்ட்வித் கிட்டத்தட்ட ஒத்திருக்கிறது மைனஸ் 10 dBயை விடக் குறைவானது ஆனால் புனையல் பிழை காரணமாக இது மைனஸ் 8 dBயாக வெளிவந்தது தனிமைப்படுத்துதல் நாம் வடிவமைத்ததைப் போலவே நல்லதுமுடிவுகள் நன்றாக இருந்தன இவை வெவ்வேறு போர்ட்ங்களில் அளவீடுகள் சில போர்ட்ம் மற்றும் அசிமுத் வேறுபாடு மற்றும் எலிவேஷன் வேறுபாடு போர்ட்ங்கள் S பரமீட்டர்ஸ்க்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முடிவுகள் இவை என்று பாருங்கள் ஆனால் இறுதியில் என்ன முக்கியம் நாம் ஒரு நல்ல கதிர்வீச்சு முறையைப் பெறுகிறோமா இல்லையா என்பதுதான் இது இங்கே ஆதாயத்தைக் காட்டுகிறது எனவே பேண்ட்வித் யில் ஆதாயம் மிகவும் தட்டையானது என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது உண்மையில் மிகவும் நல்லது வடிவமைப்பு 9 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை 1 ஜிகாஹெர்ட்ஸ் பேண்ட்வித் ஆதாயத்திற்கு ஒப்பீட்டளவில் தட்டையானது என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் தொகை மற்றும் வேறுபாடு வடிவத்திற்கான செயல்திறனைப் பார்ப்போம் எனவே இங்கே இந்த ஆண்டெனா ஆண்டெனா A மற்றும் B ஆகியவற்றில் 2 மட்டுமே உள்ளன மேலும் இங்கே எலிவேஷன் தொகை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மற்றும் இங்கே வித்தியாசம் உள்ளது எனவே அந்த வித்தியாசத்தை நாம் எங்கே எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் எடுக்கிறோம் இந்த 2 ஆண்டெனாக்களின் அசிமுத் திசையில் உள்ள வேறுபாடு மற்றும் எலிவேஷன் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இந்த குறிப்பிட்ட திசையில் உள்ள வேறுபாடு எனவே இங்கே சில வடிவங்கள் அசிமுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காணலாம் நிச்சயமாக உயர்வு நிகர முறை இந்த 2 இன் கூட்டுத்தொகையாகவும் இருக்கும் மேலும் SLL 15 dB ஐ விட சிறந்தது இது மைனஸ் 15 dB ஐ விடக் குறைவான ஒரு நல் டெப்த் நிலை என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் உண்மையில் என்ன முக்கியமானது நல் டெப்த் உண்மையில் பொதுவாக 20 dBயை விட சிறந்தது கண்ணியமாக கருதப்படுகிறது ஆனால் நாம் 35 dB க்கும் குறைவாக இங்கு வந்துள்ளது இங்கே ஒப்பிடும்போது நல் டெப்த் எவ்வளவு கூர்மையானது என்பதைக் காணலாம் இப்போது நல் டெப்த் கூர்மை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இது இலக்கு என்பதை இது நமக்கு சொல்கிறது சரியான பிராந்தியத்திற்குள் அல்லது இல்லை ஆண்டெனா இலக்கை சரியாகக் கண்காணிக்கிறதா இல்லையா என்பது சரி எனவே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் முடிக்கிறோம் எனவே சுருக்கமாக கடந்த சில சொற்பொழிவுகளில் நாம் கப்ளர்களைப் பற்றி பேசினார் எனவே நாங்கள் கபுல்ட் லைன் டிரெக்ஷனால் கோப்பலருடன் தொடங்கினோம் இது நல்லது மைனஸ் 10 dBயிலிருந்து மைனஸ் 30 dB வரை இணைக்க நாங்கள் இரண்டு பிரான்ச்க் கோடு கப்ளர் பற்றி பேசினோம் 3 பிரான்ச் லைன் கப்லெர்ஸ்கள் நான்கு பிரான்ச் லைன் கப்லெர்ஸ் இவை பொதுவாக நல்லது மைனஸ் 1 dB முதல் மைனஸ் 9 dB வரை இணைத்தல்பின்னர் நாங்கள் ஒரு ராட் ரேஸ் பற்றி பேசினோம் பிரான்ச் கோடு கப்ளர் மற்றும் ராட் ரேஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடு பிரான்ச் லைன் 2 இன் விஷயத்தில் உள்ளது அவுட்புட்கள் 90 டிகிரி பேஸ் வேறுபாட்டில் உள்ளன ஆனால் ராட் ரேஸ்த்தில் 2 அவுட்புட்கள் ஒரே கட்டத்தில் இருக்கலாம் அல்லது அவை பேஸ் ற்கு வெளியே இருக்கக்கூடும் நாம் எங்கு உணவளிக்கிறோம் என்பதைப் பொறுத்து அந்த 2 ஐசோலேஷன் போர்ட்ங்களில் உணவளித்தால் எங்களுக்கு அனுமதிப்போம் போர்ட் 1 மற்றும் போர்ட் 3 என்று சொல்லுங்கள் பின்னர் போர்ட் 2 மற்றும் 4 இல் அந்த 2 சிக்னல்களின் கூட்டுத்தொகையும் வித்தியாசமும் பெறலாம் பின்னர் மோநோபுள்ஸ் காம்பரதோர் பயன்பாட்டைக் கண்டோம் அங்கு ஒரு ஆண்டெனாவைப் பார்த்தோம் வடிவமைப்பு மற்றும் பின்னர் அந்த ஆண்டெனா இந்த 4 ராட் ரேஸ் கப்ளருடன் வழங்கப்பட்டது நாங்கள் அதை அற்புதமாகக் கண்டோம் முடிவுகள் மிகவும் நல்ல பூஜ்ய ஆழத்திற்கு வந்தன எனவே நல் டெப்த் மிகவும் நன்றாக இருந்தது ஆதாயமும் இருந்தது நாங்கள் வடிவமைத்ததைப் போலவே மிகச் சிறந்த செயல்திறனுக்கும் வழிவகுக்கிறது மிக்க நன்றி